இப்போது கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்திற்கு எண்ணியல் சார்ந்த தீர்வுகளை கண்டுபிடிப்போம் முதலில் தியரியை பார்த்துவிட்டு அதன்பிறகு தீர்வை பயன்படுத்துவோம் தீர்வானது மறுசெய்கை மூலமாக பெறப்படுகிறது ஆக்டேவில் அந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோம் அதன்பின் மதிப்பிட்டு உராய்வு காரணியை கண்டுபிடிக்கலாம் நமக்கு கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரம் தெரியும் அது இவ்வாறு இருக்கும் இப்போது 1√f என்பதை பார்க்கலாம் இதற்கு பதிலாக ஒரு குறியீடு பயன்படுத்துவோம் ரஃப்னஸ் விகிதம் εd வகுத்தல் 3 7 என்பதற்கு பதிலாக ஒரு குறியீடு பயன்படுத்துவோம் 51 வகுத்தல் ரேனால்ட்ஸ் எண் என்பதற்கு பதிலாக ஒரு குறியீடு பயன்படுத்தலாம் கொடுக்கப்பட்ட ரேனால்ட்ஸ் எண் மற்றும் கடினத்தன்மை குறியீட்டுக்கு இந்த பகுதி மற்றும் இந்த 2 51 வகுத்தல் ரேனால்ட்ஸ் எண் ஒரு மாறிலி x 1√f என எடுப்போம் இந்த குறியீட்டை 1√ f க்கு பதிலாக பயன்படுத்துவோம் பின்னர் a என்ற குறியீட்டை ∈d3 7 க்காக பயன்படுத்தலாம் மற்றும் 2 51 ரேனால்ட்ஸ் எண் என்பதற்கு b குறியீட்டை பயன்படுத்தலாம் இப்போது கோல்ப்ரூக்ஒயிட் சூத்திரம் வாசிப்பதற்கு எளிதாக x 2 log10 abx என இருக்கும் இதுதான் இப்போது சூத்திரம் இந்த சமன்பாட்டுக்குத்தான் x யை கண்டுபிடிக்க வேண்டும் g x கூட்டல் இந்த ஒன்றை எடுப்போம் இடதுபுறத்தில் உள்ளதை x உடன் கூட்டி அதனை 0 க்கு சமப்படுத்தலாம் எனவே இந்த g கோவை x 2 log10abx ஆகும் மேலும் நமக்கு இது 0 ஆக மாறும் என்று தெரியும் அதனால் அதனை 0 க்கு சமப்படுத்துவோம் எனவே இந்த g சமன்பாட்டை மறுசெய்கை மூலமாக தீர்வு காணுவோம் மற்றும் x க்கு g 0 ஆவதற்கான மதிப்பை கண்டறிவோம் இதுதான் நாம் செய்ய விரும்பியது இதற்காக தீர்வு முறைகளும் நுட்பங்களும் உள்ளன நாம் இந்த மறுசெய்கை தொடர்புக்கு தீர்வு காண நியூட்டன் கோட்ஸ் நுட்பத்தை பயன்படுத்துவோம் இந்த g x 2 log10abx 0 சமன்பாட்டை கருதுவோம் ∂g∂x g ன் பகுதி வகையீடு x யை பொறுத்து 1abx எனக் கொடுக்கும் g k ல் மதிப்பீடு செய்யப்படுகிறது அது g எனக் கொடுக்கப்படுகிறது அது X ல் டெல்டா மாற்றம் பெருக்கல் சாய்வுக்கு சமம் ∂g∂x ஆகும் எனவே இது x xk ல் மதிப்பீடு செய்யப்படுகிறது இதுதான் நியூட்டன் கோட்ஸ் விதி இது xk ல் g மதிப்பீட்டை தரும் இப்போது டெல்டா x xk xk1ஆகும் எனவே முந்தைய மறுசெய்கை கழித்தல் அடுத்த மறுசெய்கை தற்போதைய மறுசெய்கை கழித்தல் அடுத்த மறுசெய்கை மதிப்பு ஆகும் இது பெருக்கல் xk ல் முதன்மையாக மதிப்பிடப்பட்ட g ஆகும் எனவே தற்போது இதுதான் சமன்பாடு இதனை சீரமைத்து எழுதினால் xk ல் மதிப்பிடப்பட்ட g ஆனாது xk1 xk g என மதிப்பிடப்படும் இதுதான் பொதுவான நுட்பத்தில் நமது மறுசெய்கை சமன்பாடு இந்த சமன்பாட்டை முதன்மை g க்காக மாற்றி எழுதுவோம் எனவே xk1 xk g ஆகும் இது சமன்பாட்டின் ஒரு பகுதி xk ல் மதிப்பிடப்பட்ட xk2log10 abxk வகுத்தல் முதன்மை g இது x உடன் மதிப்பிடப்பட்ட பகுதி xk பின்னர் 12babxk ஆகும் இதுதான் முழுமையான மறுசெய்கை சமன்பாடு இதனை சிறிது எளிமைப்படுத்துவோம் எளிமைப்படுத்திய பின் நாம் xk1 2bxk 2abxk log10 abxk abxk2bஎன பெறுவோம் இதுதான் முழுமையான எளிமைப்படுத்தப்பட்ட மறுசெய்கை சமன்பாடு இதைதான் எண்ணளவில் மதிப்பிட விரும்புகிறோம் இப்போது xk ன் தொடக்க மதிப்பு எவ்வளவு இருக்கும் அதற்கு இதனை 1√f என எடுக்கிறேன் அது 1√0 1 ஆகும் fன் மதிப்பு 0 1ஆகும் இந்த மதிப்பை எப்படி எடுத்துக் கொண்டோம் நீங்கள் மூடி விளக்கப்படத்தை பார்த்தால் இந்த x அச்சு என்பது ஒன்றுமில்லை உராய்வு காரணி ஆகும் எனவே நான் f ன் அதிகபட்ச மதிப்பான 0 1 எடுத்திருக்கிறேன் இதிலிருந்து குறைந்து கொண்டே வந்து உராய்வு காரணியின் சரியான மதிப்பில் வெவ்வேறு ரேனால்ட்ஸ் எண்களுக்கு வரும் எனவே இது ஒருங்கமையும் எனவே தொடக்கநிலை மதிப்புகளின் அனுமானங்கள் மூடி விள்க்கப்படத்திலிருந்து வரும் நீங்கள் எந்தவொரு ரேனால்ட்ஸ் எண் மற்றும் ரஃப்னஸ் விகிதத்திற்கு இந்த 1√0 1 மதிப்பை பயன்படுத்தலாம் பொதுவாக அந்த மதிப்பிலிருந்து அது இறுதி மதிப்பில் ஒருங்கமையும் இறுதிமதிப்பு g க்கு அல்லது g க்கு 0 என வரும் இந்த சமன்பாட்டை ஆக்டேவில் செயல்படுத்துவதாக கொள்வோம் மேலும் x ன் மதிப்பை கணக்கிடுவோம் அந்த x லிருந்து உராய்வு காரணி f 1x2 என வரும் ஏனெனில் உராய்வு காரணி f மும் x ம் x 1√f என தொடர்புப்படுத்தப்படும் மறுசெய்கை செயலை முடித்த பிறகு xk1 ன் மதிப்பை கணக்கிட வேண்டும் இந்த மதிப்பில் gxk1 கிட்டத்தட்ட 0 என வரும் gxk1 என்பது உராய்வு காரணியின் இறுதி மதிப்பு இந்த மதிப்பை தான் டார்கிவைஸ்பெக் சூத்திரத்தில் இட்டு உராய்வு அழுத்த இழப்பு உயரத்தை கணக்கிட வேண்டும்